சென்ற வகுப்பில் நாம் அடிப்படை லாஜிக் கேட்களைப் பற்றியும் பூலியன் அல்ஜீப்ராவைப் பயன்படுத்தி அதன் பிரதிநிதித்துவங்களைப் பற்றியும் கண்டோம் இன்று பூலியன் அல்ஜீப்ராவின் அடிப்படை விதிகளைப் பற்றி மேலும் காண்போம் இன்றைய விவாதத்திற்குள் நாம் ஹன்டிங்டன் ஒப்புக் கொள்கைகளை உள்ளடக்க இருக்கிறோம் இந்த ஒப்புக் கொள்கைகளில் இருந்து தான் பூலியன் அல்ஜீப்ரா அதன் அடிப்படைத் தியரங்கள் இருமையியல் கருத்தீடு ஆகியவைகளைப் பெறுகிறோம் இவை அனைத்தையும் தகுந்த உதாரணங்களுடன் பார்க்க இருக்கிறோம் மேலும் பூலியன் அல்ஜீப்ராவுக்கும் சாதாரண அல்ஜீப்ராவுக்கும் உள்ள வித்தியாசத்தையும் விவாதிப்போம் சென்ற வகுப்பில் இரண்டு மாறிகள் அடிப்படையிலான லாஜிக் செயல்பாடுகளையும் அது சம்பந்தமான உதாரணங்களையும் கண்டோம் இரண்டு மாறிகள் இருந்தால் 22 4 சாத்தியக்கூறுகளுக்கு வாய்ப்பு இருக்கும் அவை 00 01 10 மற்றும் 11 இந்த நான்கும் டரூத் டேபிளில் 4 வரிசைகளாக உள்ளன ஒவ்வொரு சாத்தியக்கூறுக்கும் பல்வேறு வகையான பூலியன் செயல்பாடுகளால் பிரதிநிதித்துவம் செய்யலாம் இங்கு இந்த டரூத் டேபிளைப் பார்த்தால் ஒன்று அனைத்து உள்ளீடுகளுக்குமே வெளியீடு 0 வாக இருக்கிறது அல்லது 00 என்னும் நிலைக்கு மட்டும் வெளியீடு 1 ஆக இருந்து பிற மூன்று நிலைகளுக்கும் 0 வாக இருக்கிறது அல்லது 01 என்னும் நிலைக்கு மட்டும் வெளியீடு 1 ஆக இருந்து பிற மூன்று நிலைகளுக்கும் 0 வாக இருக்கிறது - ஆக இது போன்ற பல்வேறு வகையான செயல்பாடுகளைக் காணலாம் இது வெவ்வேறு வகையான செயல்பாட்டு சாத்தியக்கூறுகள் ஆகும் இங்கு 4 வரிசைகள் உள்ளதால் 24 16 செயல்பாட்டு சாத்தியக்கூறுகளுக்கு வாய்ப்பு இருக்கும் இந்த 16 செயல்பாட்டு சாத்தியக்கூறுகளில் சிலவற்றை நாம் நன்கு அறிவோம் இதோ இந்த செயல்பாடு நார் கேட்டை ஒத்தது இங்கு உள்ளீடு 00 என இருக்கும் போது மட்டும் வெளியீடு 1 என கிடைக்கிறது பிற மூன்று நிலைகளுக்கும் 0 வாக கிடைக்கிறது இதன் பூலியன் வெளிப்பாடு A ப்ளஸ் B ப்ரைம் ஆகும் இந்த நார் செயல்பாட்டின் தலைகீழாக்கம் இங்கு உள்ளது வெளியீடு 0 1 1 1 எனக் கிடைக்கிறது இது A ப்ளஸ் B என்பது நாம் அறிந்ததே அடுத்து நாம் அறிந்த அண்டு செயலாக்கத்தை இங்கு காணலாம் இங்கே இரண்டு உள்ளீடும் 1 ஆக இருக்கும் போது தான் வெளியீடு 1 ஆகக் கிடைக்கிறது மற்ற உள்ளீடுகளுக்கு 0 வெளியீடாகக் கிடைக்கிறது இது A இதன் தலைகீழாக்கமான நேண்டு லாஜிக் இங்கு உள்ளது அதாவது A B பார் இங்கு மஞ்சள் நிறத்தில் நிழலிடப்பட்ட பகுதிகளைக் கவனியுங்கள் இங்கு x 0 ஆக இருந்தால் y யின் மதிப்பைப் பொருட்படுத்தாது வெளியீடு 1 ஆக கிடைக்கிறது அதே போல் x 1 ஆக இருந்தால் y யின் மதிப்பைப் பொருட்படுத்தாது வெளியீடு 0 ஆக கிடைக்கிறது எனவே அடிப்படையில் இது x ப்ரைம் அல்லது x காம்ப்ளிமென்ட் ஆகும் அதே போல் இது y காம்ப்ளிமென்ட் ஆகும் ஆக இது மாதிரி மற்ற சாத்தியக்கூறுகளையும் பூலியன் வெளிப்பாடு கொண்டு பிரதிநிதித்துவப்படுத்தலாம் எனவே இந்த பிரதிநிதித்துவ உருவாக்கம் மற்றும் கையாளுதலை பூலியன் அல்ஜீப்ரா கொண்டு செயல்படுத்தலாம் இங்கு 2 மாறிகளுக்கு 16 செயல்பாட்டு சாத்தியக்கூறுகள் உள்ளதாகக் கண்டோம் ஒரு வேளை 3 மாறிகள் இருந்தால் ட்ரூத் டேபிளில் 23 8 வரிசைகள் இருக்கும் மேலும் 28 செயல்பாட்டு சாத்தியக்கூறுகள் கிடைக்கும் பொதுவாகச் சொல்வதென்றால் n மாறிகள் இருந்தால் 2n வரிசைகள் மற்றும் 22n வகையான செயல்பாட்டு சாத்தியக்கூறுகள் கிடைக்கும் அது பூலியன் செயற்பாடுகளாக இருக்கும் இதை மனதில் வைத்துக் கொண்டு பிரதிநிதித்தவ உருவாக்கம் மற்றும் கையாளுதலின் முக்கியத்துவத்தையும் அதற்குப் பயன்படவிருக்கும் பூலியன் அல்ஜீப்ராவைப் பற்றியும் விரிவாக விவாதிக்க இருக்கிறோம் நான் முன்பே கூறியது போல ஹன்டிங்டன் ஒப்புக் கொள்கைகள் தான் பூலியன் அல்ஜீப்ராவின் அடிப்படை மூலக்கூறுகள் ஆகும் அது 6 ஒப்புக் கொள்கைகளை உடையது இங்கு இருமதிப்புப் பூலியன் அல்ஜீப்ராவைப் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் இது 2 தனித்துவ மதிப்புடைய கூறுகளைக் கொண்டுள்ளது இவை தான் B என்னும் செட்டை உருவாக்குகிறது மேலும் 0 1க்கு சமமானது கிடையாது முதலாவது ஒப்புக் கொள்கை ஆனது "ப்ளஸ் மற்றும் டாட் இயக்கிகளுடன் அடைத்து வைக்கப்பட்டுள்ளது" என்பேத இதில் ப்ளஸ் என்பது ஆர் இயக்கி டாட் என்பது அண்டு இயக்கி x 0 x x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 x இதன் அர்த்தம் இந்த இரு இயக்கிகளில் ஏதேனும் ஒன்றை இயக்கத்திற்குப் பயன்படுத்தினால் கிடைக்கும் முடிவானது தனித்துவமானதாகவும் 0 1 எனும் இந்த செட்டின் உறுப்பினராகவும் இருக்கும் அடுத்த கொள்கை முற்றொருமை உறுப்பு பற்றியது ஆர் செயலாக்கத்தின் முற்றொருமை உறுப்பு 0 என்பதாகும் அதாவது x 0 அல்லது a 0 என்பதன் முடிவு x அல்லது a எனக் கிடைக்கும் அதாவது முடிவாக 'மாறி'யே கிடைக்கும் அது போல் அண்டு செயலாக்கத்தின் முற்றொருமை உறுப்பு 1 என்பதாகும் அதாவது 1 உடன் எந்த மாறியை அண்டு செய்கிறோமோ அதே மாறி தான் வெளியீடாகக் கிடைக்கும் அடுத்து ஆர் மற்றும் அண்டு செயலாக்கம் பரிமாற்றுப் பண்பைக் கொண்டதாகும் அதாவது x y y x மற்றும் x y y இதைப் பற்றி நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் x y z x x z அடுத்த ஒப்புக் கொள்கை "டாட் ப்ளஸ் மீது பரவக்கூடியது மற்றும் ப்ளஸ் டாட் மீது பரவக்கூடியது" என்பதாகும் இதன் அர்த்தம் அண்டு மற்றும் ஆர் இரண்டுமே பங்கீட்டுப் பண்பை உடையதாகும் அண்டு சம்பந்தமான எடுத்துக்காட்டாக x அண்டு y ப்ளஸ் z x அண்டு y ப்ளஸ் x அண்டு z எனும் வெளிப்பாடை எடுத்துக் கொள்ளலாம் இது சாதாரண அல்ஜீப்ராவில் பார்த்ததைப் போலத் தான் அடுத்து ஆர் சம்பந்தமான எடுத்துக்காட்டாக x ஆர் y அண்டு z x ஆர் y அண்டு x ஆர் z எனும் வெளிப்பாடைப் பார்த்தால் இது வழக்கமான அல்ஜீப்ரா வெளிப்பாடு போல் அல்ல என்பதை அறிந்து கொள்ளலாம் இது ஒரு முக்கியமான வேறுபாடு ஆகும் இதன் உண்மைத் தன்மையை 3 மாறி கொண்ட ட்ரூத் டேபிளை உருவாக்கி சோதித்துக் கொள்ளலாம் 0 0' 0 1 1 1 1' 1 0 0 0 இறுதியாக நாம் நிறைவுப்பாடு ஒப்புக் கொள்கையைக் காணவிருக்கிறோம் அதன்படி x ஆனது B எனும் செட்டின் கூறாக இருந்தால் பின் x காம்ப்ளிமென்ட் எனும் கூறு x ப்ளஸ் x ப்ரைம் 1 மற்றும் x டாட் x ப்ரைம் 0 எனும் சமன்பாடுகளைக் கொண்டிருக்கும் இது பூலியன் அல்ஜீப்ராவின் இன்னொரு தனித்துவமான அம்சமாகும் இது தொடர்பான பிற சமன்பாடுகள் யாவன - 0 ப்ளஸ் 0 ப்ரைம் 0 ப்ளஸ் 1 1 1 ப்ளஸ் 1 ப்ரைம் 1 ப்ளஸ் 0 1 0 டாட் 0 ப்ரைம் 0 டாட் 1 0 மற்றும் 1 டாட் 1 ப்ரைம் 1 டாட் 0 0 நாம் முன்பு பார்த்த செயல் சேர்ப்பு விதியானது இந்த ஒப்புக் கொள்கைகளில் இடம்பெறாவிட்டாலும் இதிலிருந்து நாம் விவாதித்த முறைகளின் படி பெற்றுக் கொள்ளலாம் செயல் சேர்ப்பு விதி என்பது x ப்ளஸ் y ப்ளஸ் z x ப்ளஸ் y ப்ளஸ் z ஆகும் ஆக இதுவரை நாம் பார்த்த ஒப்புக் கொள்கைகளை அடிப்படையாகக் கொண்டு சில முக்கியமான முற்றொருமைகளை டேபிள் வடிவாகக் காண்போம் இது பூலியன் அல்ஜீப்ரா சார்ந்த கையாளுதலுக்கு மிகவும் உதவிகரமானதாக இருக்கும் இவற்றில் சில ஒப்புக் கொள்கைகளில் இருந்து பெறப்பட்டதாகும் சில தியரங்களாக உள்ளன ஒப்புக் கொள்கைகள் என்பது மெய்க் கோள்கள் மற்றும் சுயமாகவே விளக்குகிற தன்மை கொண்டது ஆகும் தியரம் மற்றும் முற்றொருமைகளை இந்த ஒப்புக் கொள்கைகளைக் கொண்டு நிரூபிக்க முடியும் இதனால் தான் வெவ்வேறு பெயர்கள் வழங்கப்பட்டுள்ளன பின்னர் அல்ஜீப்ரா வெளிப்பாடுகளை எளிமையாக்கும் போது தேவைக்கேற்ப இதனிலிருந்து குறிப்பெடுத்துக் கொள்ளலாம் 1 x Null x 1 1 x 0 0 Complementarity x x' 1 x x' 0 Idempotency x x x x x x Involution x" x Commutative x y y x x x Associative x y z x y z x z Distributive x y z x x z முதலாவதாக நாம் முற்றொருமைப் பற்றிக் காண்போம் நாம் இதனை ஏற்கனவே பார்த்துள்ளோம் அதாவது x ப்ளஸ் 0 x மற்றும் x அண்டு 1 x இரண்டாவது வெற்று தியரம் அதன்படி x போன்ற எந்த ஒரு மாறியையும் 1 உடன் ஆர் செய்தால் அந்த மாறிக்கு வெளியீட்டில் பிரதிநிதித்துவம் இருக்காது அதாவது மாறியை வெற்றாக்கி விடும் ஆக x ஆர் 1 1 அது போல் தான் அண்டு கேட்டிற்கும் அங்கு x அண்டு 0 0 அடுத்து நிறைவுப்பாடு ஓப்புக் கொள்கை இதன் படி x ப்ளஸ் x ப்ரைம் 1 மற்றும் x டாட் x ப்ரைம் 0 ஆக இந்த அட்டவணையில் பிரவுன் நிறத்தில் கொடுக்கப்பட்டுள்ள வரிசைகள் ஒப்புக் கொள்கையில் இருந்து நேரடியாக வருபவை மற்றவை அனைத்தும் ஒப்புக் கொள்கையில் இருந்து பெறப்பட்ட தியரங்கள் ஆகும் அடுத்து நாம் பார்க்கவிருப்பது தன்னடுக்கு என்பதாகும் இதன் பொருள் ஒரு மாறி தனக்குத் தானே செய்யும் இயக்கத்தின் விளைவாக மாறியே திரும்ப கிடைப்பது ஆகும் இங்கு x ப்ளஸ் x x மற்றும் x அண்டு x x அடுத்து இன்வொல்யூசன் இது ஒரு மாறியின் மீது நிகழ்த்தப்படும் இரட்டிப்பு ப்ரைம் அல்லது இரட்டிப்பு காம்ப்ளிமெண்ட் எனப்படும் அடுத்து பரிமாற்று விதி இதை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் அதாவது x y y x மற்றும் x y y x மேலும் சேர்ப்பு விதி பகிர்வு விதி மற்றும் பல தியரங்களை இந்த ஒப்புக் கொள்கையில் இருந்து பெற முடியும் அடுத்த ஸ்லைடில் இன்னும் சில தியரங்களைப் பார்க்க இருக்கிறோம் இப்போது உதாரணத்திற்கு x ப்ளஸ் 1 1 எனும் வெற்று தியரத்தை எடுத்துக் கொள்வோம் இந்த x ப்ளஸ் 1 என்பதை 1 உடன் அண்டு செய்கிறோம் இது எங்கிருந்து வருகிறது முற்றொருமை என்னும் விதிப்படி வருகிறது இது படத்தில் அம்புக்குறியிட்டுக் காட்டப்பட்டுள்ளது அடுத்து இந்த 1 ஐ நிறைவுப்பாடு விதிப்படி x ப்ளஸ் x ப்ரைம் என எழுதலாம் அடுத்து x yz x y x z எனும் பங்கீட்டுப் பண்பினை உபயோகித்து x x ப்ரைம் அண்டு 1 என்று மாற்றலாம் திரும்பவும் முற்றொருமை விதியைக் கொண்டு x ப்ரைம் அண்டு 1 என்பது x ப்ரைம் ஆகிவிடும் இறுதியில் நிறைவுப்பாடு விதியைத் திரும்பவும் உபயோகித்தால் x ப்ளஸ் 1 1 என கிடைத்திடும் எனவே எந்த ஒரு தியரத்தையும் இந்த ஒப்புக் கொள்கையைக் கொண்டு நிரூபிக்க முடியும் என்பதை இதன் மூலம் அறிகிறோம் ஒவ்வொரு கட்டத்திலும் உபயோகப்படுத்திய ஒப்புக் கொள்கை அல்லது அடிப்படைத் தியரத்தை வலது பக்கத்தில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அது தெளிவாகப் புரிந்து கொள்வதற்கு உபயோகமாக இருக்கும் மேலம் சில பயனுள்ள தியரங்களைப் பார்க்கலாம் முதலாவது அப்சார்ப்ஷன் தியரம் - அதன்படி x xy x மற்றும் x அண்டு xy x ஆகும் அடுத்து அட்சார்ப்ஷன் தியரம் - அதன்படி x x ப்ரைம் y xy மற்றும் x அண்டு x ப்ரைம் y x அண்டு y ஆகும் அடுத்து யுனைட்டிங் தியரம் - அதன்படி xy xyப்ரைம் x மற்றும் xy அண்டு xyப்ரைம் x ஆகும் அடுத்து கன்சென்சஸ் தியரம் இதில் ஒரு சுவையான விஷயம் என்னவென்றால் இடதுப் பக்கத்தில் 3 தீர்மங்கள் இருக்கும் ஆனால் வலது பக்கத்தில் 2 தீர்மங்கள் தான் இருக்கும் இங்கு yz என்னும் தீர்மம் வலப்பக்கத்தில் உள்ளடக்கப்படவில்லை இது கன்சென்சஸ் தியரம் என்று சொல்வதன் பொருள் - இங்கு ட்ரூத் டேபிளில் yz தீர்மம் விளக்குவதை xy மற்றும் xப்ரைம் z என்னும் தீர்மங்களே விளக்கி விடுவதால் yz ற்கான தேவை ஏற்படவில்லை அதனால் அதனை நீக்கி இது எளிமையாக்கப்பட்டுள்ளது டீ மார்கன் தியரம் பற்றி நாம் ஏற்கனவே பார்த்து விட்டோம் கன்சென்சஸ் தியரத்தின் வேறொரு வடிவம் ப்ராடக்ட் ஆப் சம் மூலமாகவும் வழங்கலாம் ப்ராடக்ட் ஆப் சம் என்றால் இங்கு ப்ராடக்ட் தீர்மங்களைத் தான் சம் ஆகக் கொண்டுள்ளோம் x y x Adsorption x x' x' z De Morgan's x1 x2 x3 xN' x1' xN' x1' x2' x3' xN' எனவே x y அண்டு x ப்ரைம் z அண்டு y z என்பதில் y z தீர்மம் இறுதி வெளிப்பாட்டில் தேவைப்படாது அது ஒரு கூடுதல் தீர்மம் ஆகத்தான் இருக்கிறது இதைப் பற்றி சற்றுதான் பார்த்தோம் ஆக இந்த அட்டவணையின் இரு நெடுவரிசைகளைப் பாருங்கள் ஒன்று எஸ் அல்லது சம் ஆப் ப்ராடக்ட் வடிவத்திலும் மற்றொன்று பி அல்லது ப்ராடக்ட் ஆப் சம் வடிவத்திலும் உள்ளன அதாவது முதலாவது வழக்கில் இறுதியில் ஆர் உபயோகிக்கிறோம் மற்றும் பிந்தைய வழக்கில் இறுதியில் அண்டு உபயோகிக்கிறோம் ஆக இந்த இரு வகையான வெளிப்பாடுகளை ஒப்பிட்டுப் பார்த்தால் ஒரு சுவாரஸ்யமான தியரம் கிடைப்பதைக் காண்பீர்கள் அதாவது இங்கு உள்ள இயக்கிகள் மற்றும் முற்றொருமை உறுப்புகளை இடைமாற்றம் செய்தாலும் அல்ஜீப்ரிக் வெளிப்பாடுகள் ஏற்கத்தக்கதாக செல்லத்தக்கதாக இருக்கும் இங்கு இயக்கிகள் எனக் குறிப்பிடப்படுவது அண்டு மற்றும் ஆர் இயக்கிகளைத் தான் ஆக இதன் மூலம் என்ன தெரியவருகிறது என்றால் ஒரு அல்ஜீப்ரிக் வெளிப்பாட்டில் அண்டு ஐ ஆர் ஆகவும் ஆர் ஐ அண்டு ஆகவும் முற்றொருமைக் கூறுகளான 0 1 ஆகவும் 1 0 ஆகவும் மாற்றினாலும் அதற்கு சமமாகக் கிடைக்கிற வெளிப்பாடு ஏற்புடையதாக இருக்கும் இது தான் இரட்டைநிலைத் தியரம் எனப்படும் இது பற்றி தான் இந்த அட்டவணையிலும் பேசப்பட்டுள்ளது இப்பொழுது முதல் உதாரணமாக இதை எடுத்துக் கொள்வோம் இங்கு ஆர் அண்டு ஆல் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது மற்றும் அண்டு ஆர் ஆல் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இறுதியில் கிடைக்கும் வெளிப்பாடும் ஏற்புடையதாக உள்ளது ஏற்கனவே நாம் வெற்று தியரமான x 1 1 என்று பார்த்திருந்தோம் சரி இப்போது x 1 1 க்கு இந்த இரட்டைநிலைத் தியரத்தை பொருத்துவோம் இங்கு ஆர் அண்டு ஆகவும் 1 என்பது 0 ஆகவும் மாறி x 0 0 எனக் கிடைக்கும் இதுவும் அந்த அட்டவணையில் இருந்ததை நினைவு கூறலாம் இந்த ஒப்புக் கொள்கைகள் மற்றும் அடிப்படைத் தியரங்களைப் பழக்கப்படுத்திக் கொள்ள இன்னும் சில சான்றுகளைப் பார்ப்போம் முதலில் தன்னடுக்கு பற்றி பார்ப்போம் அதாவது x x x என்பதை நிரூபிப்போம் இடப்பக்கத்தை முதலில் முற்றொருமை விதிப்படி x x 1 என எழுதலாம் பின் 1 என்பதை x x ப்ரைம் என எழுதலாம் இது நிறைவுப்பாடு விதி அடுத்து இந்த சமன்பாட்டில் இவைகளை x y z என எடுத்துக் கொண்டால் பகிர்வு விதிப்படி x x x ப்ரைம் எனக் கிடைக்கும் திரும்பவும் நிறைவுப்பாடு விதியைக் கொண்டு x x ப்ரைம் என்பது 0 ஆக மாற்றி இறுதியில் விடையாக x கிடைக்குமாறு செய்யலாம் இதே போல் அட்டவணையின் இரண்டாவது நெடுவரிசை யில் உள்ள வெளிப்பாட்டிற்கும் இப்போது செய்தது போல் முற்றொருமை விதியில் தொடங்கி நிறைவுப்பாடு விதி பகிர்வு விதி நிறைவுப்பாடு விதி முற்றொருமை விதி எனும் வரிசையில் தீர்வு காணலாம் அல்லது இரட்டைநிலை தியரத்தை உபயோகித்து x x x என்பதை x x x என்றும் அடையலாம் அடுத்து இன்வொல்யூசன் விதியின் நிரூபணத்தைப் பார்ப்போம் இன்வொல்யூசன் என்பது ஒரு மாறிக்கு இரட்டை ப்ரைம் எடுத்தால் அதே மாறி தான் கிடைக்கும் இங்கு " உடன் முதலில் முற்றொருமை விதிப்படி 0 என்பதை இணைப்போம் நிறைவுப்பாடு விதிப்படி 0 என்பதை x x ப்ரைம் என்று மாற்றுவோம் பின் பகிர்வு விதியை தலைகீழ் திசையில் அதாவது xyz xyxz என்று மாற்றி இங்கு இந்த சமன்பாட்டிற்கு ஏற்றவாறு பொருத்த வேண்டும் ஆக பகிர்வு விதியை இடப்புறத்திலிருந்து வலமாகவோ அல்லது வலமிருந்து இடமாகவோ உபயோகிக்க தெரிந்திருக்க வேண்டும் அடுத்து பரிமாற்று விதியைக் கொண்டு x மற்றும் x ப்ரைம் இரண்டையும் இடைமாற்றம் செய்கிறோம் இப்படிச் செய்தால் நிறைவுப்பாடு விதியை உபயோகித்து x' x" என்பதை 1 ஆக மாற்றிக் கொள்ளலாம் அடுத்தக் கட்டத்திற்குச் செல்ல ஏதுவாக இந்த 1 ஐ x x' என்று எழுதிக் கொள்வோம் இப்போது நீங்கள் பகிர்வு விதியைப் பொருத்தினால் x x" x' எனக் கிடைக்கும் திரும்பவும் நிறைவுப்பாடு விதியைக் கொண்டு x" x' என்பதை 0 ஆக மாற்றிக் கொண்டால் முடிவில் x எ0 x எனக் கிடைக்கும் ஆக இதுபோல் ஒப்புக் கொள்கைகளைக் கொண்டு இவ்வகையாக தியரங்களைப் பெற முடிகிறது இறுதியாக மேலும் 2 தியரங்களின் நிரூபணங்களைப் பார்ப்போம் முதலாவது கன்சென்சஸ் தியரம் இடதுபுறத்தில் உள்ள yz என்னும் தீர்மத்துடன் நாம் முற்றொருமை விதிப்படி 1 என்பதைச் சேர்த்துக் கொள்வோம் அடுத்து நிறைவுப்பாடு விதிப்படி இந்த 1 என்பதை x x ப்ரைம் என எழுதலாம் இதை விரிவாக்கம் செய்து சேர்ப்பு விதியை உபயோகித்துக் கொள்வோம் இந்த சேர்ப்பு விதி ஒப்புக் கொள்கைகளில் இருந்து பெறப்பட்ட தியரம் ஆகும் அடுத்து இந்த முதல் தீர்மத்திலிருந்து xy என்பதை வெளியில் எடுத்தால் 1 z என வரும் இதனை வெற்று தியரம் மூலம் 1 z என்பதை 1 ஆக மாற்றிக் கொள்ளலாம் இதைப் போல இன்னொரு தீர்மத்திற்கும் செய்தால் முடிவில் இது போன்ற ஒரு எளிமையாக்கப்பட்ட ஒரு வெளிப்பாடு கிடைக்கும் இது தான் கன்சென்சஸ் தியரம் ஆகும் இதையே வேறு ஒரு வழி கொண்டும் நிரூபிக்கலாம் அது இரட்டைநிலைத் தியரத்தைப் பொருத்துவதன் மூலமாக நடக்கும் அதில் அண்டு ஆர் ஆகவும் ஆர் அண்டு ஆகவும் மாற்றம் செய்யப்படும் ஆக இதன் அடிப்படையில் நீங்கள் தொடர்ந்தால் கன்சென்சஸ் தியரத்தின் இன்னொரு வடிவமும் நமக்குக் கிடைக்கும் அடிப்படைத் தியரங்கள் மற்றும் ஒப்புக் கொள்கைகளைக் கொண்டு முற்றொருமைகளை உருவாக்க இயலும் என்பதை நாம் ஏற்கனவே பார்த்தோம் இப்பொழுது டீ மார்கன் தியரத்தை ஒரு மறைமுக முறை மூலம் நிரூபணம் செய்வோம் அதாவது நாம் இங்கு நிரூபிக்க வேண்டியது x y' x' y' என்பதைத் தான் நிறைவுப்பாடு விதிப்படி x x ப்ரைம் 1 என்று ஏற்கனவே நாம் அறிந்திருந்தோம் ஆதலால் டீ மார்கன் தியரத்தை நாம் இங்கு x y x' y' என்பதை 1 என நிரூபிக்க வேண்டும் இது ஒரு மறைமுக முறை தேவைப்படும் போது உபயோகித்துக் கொள்ளலாம் ஆக இதில் x y என்பதை x எனவும் x' y' என்பதை எனவும் கொண்டு பகிர்வு விதியை உபயோகிப்போம் அடுத்து பரிமாற்று விதியைப் பொருத்துவோம் பின்னர் சேர்ப்பு விதியைப் பயன்படுத்தி வழக்கத்திற்கு மாறாக இங்கு காட்டப்பட்டுள்ளபடி குழுவாகச் சேர்ப்போம் அடுத்து நிறைவுப்பாடு விதிப்படி x x ப்ரைம் என்பது 1 எனவும் y y ப்ரைம் என்பது 1 எனவும் மாறி இறுதியில் விடையாக 1 எனக் கிடைக்கும் சரி இந்த விவாதத்தை முடிவுக்குக் கொண்டு வர சில பண்பியல்புகளைப் பார்ப்போம் பூலியன் அல்ஜீப்ரா ஆனது வழக்கமான அல்ஜீப்ராவை விட சில வேறுபாடுகளைக் கொண்டிருக்கும் குறிப்பாக இந்தப் பகிர்வு விதியானது சாதாரண அல்ஜீப்ராவிற்குப் பொருந்தாது x↑y↑z ≠ x↑y↑z x↑y'↑z x↑y↑z' x↓y↓z ≠ x↓y↓z x↓y'↑z x↓y↓z' x↑y↓z ≠ x↓y↑x↓z x↑y↓z x'↓y↑x'↓z x↓y↑z ≠ x↑y↓x↑z x↓y↑z x'↑y↓x'↑z உதாரணமாக 5 2 6 எனும் எண்களை பூலியன் அல்ஜீப்ரா வழங்கும் பகிர்வு விதிக்குப் பொருத்திப் பார்ப்போம் இடப்பக்கம் 5 17 என்றும் வலப்பக்கம் 5 2 x 5 6 77 என்றும் வரும் இது பொருந்தா விஷயம் எனவே பகிர்வு விதி சாதாரண அல்ஜீப்ராவிற்குப் பொருந்தாது மேலும் இந்த அல்ஜீப்ராவில் காம்ப்ளிமென்ட் என்பதும் கூட்டல் பெருக்குதலுக்கான இன்வெர்ஸ் என்பதும் இல்லை அதே போல் பூலியன் அல்ஜீப்ராவில் கழித்தல் மற்றும் வகுத்தல் இல்லை மேலும் பூலியன் அல்ஜீப்ரா என்பது இருமதிப்புடையது ஆகும் அதாவது அது எண்ணத்தக்க கூறுகளின் தொகுப்பைக் கொண்டுள்ளது - அது 0 1 ஆனால் சாதாரண அல்ஜீப்ரா எண்ணிவியலாத கூறுகளின் தொகுப்பை உடையது - அது 0 1 2 3 4 ஒரு வேளை நீங்கள் யாராவது அண்டு மற்றும் ஆர் க்குப் பதிலாக நேண்டு மற்றும் நார் மட்டும் கொண்டு பூலியன் அல்ஜீப்ராவை உருவாக்கலாம் என எண்ணினால் அது முடியாது ஏனென்றால் பகிர்வு விதி மற்றும் சில அடிப்படை ஒப்புக் கொள்கைகள் நேண்டு மற்றும் நார் க்குப் பொருந்தாது மேலும் இந்த நேண்டு மற்றும் நார் லாஜிக் ஆனது பரிமாற்று விதியைப் பின்பற்றும் ஆனால் சேர்ப்பு விதியைப் பின்பற்றாது என்பதைப் முன்பு பார்த்திருந்தோம் உதாரணத்திற்கு ' C' மற்றும் A " என்பது சமமானது அல்ல டீ மார்கன் தியரத்தை இருப்பக்கமும் உபயோகித்துப் பார்த்தால் இது புலப்படும் உண்மையில் இங்குக் காட்டப்பட்டுள்ள உறவு தான் பொருந்தக்கூடியதாக இருக்கும் நேண்டுக்கு இந்த இயக்கியையும் நார்க்கு இந்த இயக்கியையும் உபயோகப்படுத்தி இருக்கிறோம் இதே போல் நேண்டு மற்றும் நார் இரண்டும் ஒன்றன் மேல் இன்னொன்றாக பகிர்வு விதியையும் பின்தொடராது இப்போது நீங்கள் இந்த உறவினை டீ மார்கன் தியரம் கொண்டு விரிவாக்கி மற்றும் ஒழுங்குபடுத்தினால் x நேண்டு y நார் z என்பதை x ப்ரைம் நார் y நேண்டு x ப்ரைம் நார் z எனக் கிடைக்கும் ஆக இந்த இடங்களில் ப்ரைம் அல்லது காம்ப்ளிமென்ட் செயலாக்கம் வருவதால் இதை போலி சேர்ப்பு மற்றும் போலி பகிர்வு என அழைக்கிறோம் எனவே பூலியன் அல்ஜீப்ராவில் அண்டு மற்றும் ஆர் க்குப் பதிலாக நேண்டு மற்றும் நார் உபயோகிக்க முடியாது இத்துடன் இன்றையப் பாடத்தை முடித்துக் கொள்வோம் முக்கியமான விஷயங்களைக் குறிப்பாகப் பார்ப்போம் 'n' 'மாறி'கள் இருந்தால் 22n வகையான செயல்பாட்டு சாத்தியக்கூறுகள் கிடைக்கும் ஆறு வகையான ஹன்டிங்டன் ஒப்புக் கொள்கைகள் தான் பூலியன் அல்ஜீப்ராவின் மூலக்கூறுகள் ஆகும் இதிலிருந்து அடிப்படைத் தியரங்களை நாம் தருவித்துக் கொள்ளலாம் அதைக் கொண்டு பல முற்றொருமைகளை எளிமையாக்கவும் நிரூபிக்கவும் பயன்படுத்திக் கொள்ளலாம் பூலியன் அல்ஜீப்ராவானது சாதாரண அல்ஜீப்ராவைக் காட்டிலும் சில தனித்துவமான இயல்புகளைக் கொண்டது ஆகும் அண்டு மற்றும் ஆர் செயல்கள் சேர்ப்பு இயல்பைக் கொண்டது ஆனால் நேண்டு மற்றும் நார் செயலாக்கங்கள் அப்படி இல்லை